உங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம் இப்போது திட்ட மதிப்பீடு மற்றும் நிரல் நிர்வாகத்தின் மீதமுள்ள பகுதியைத் தொடங்குவோம் திட்டங்களின் இந்த மதிப்பீடு பற்றி நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போது இந்த நிரல் மேலாண்மை பகுதியைப் பற்றி பார்ப்போம் இந்த விரிவுரையில் நாம் முதலில் நிரல் நிர்வாகத்தின் பல்வேறு கருத்துகளைப் பற்றி விவாதிப்போம் பின்னர் என்ன நன்மை நன்மைகளை எவ்வாறு நிர்வகிக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் நிரல் நிர்வாகத்திற்குச் செல்வதற்கு முன் முதலில் ஒரு நிரல் என்றால் என்ன என்று பார்ப்போம் நாம் ஏற்கனவே திட்டம் பற்றி பார்த்தோம் நிரல் பற்றி பல வரையறைகள் உள்ளன ஒரு வரையறை டி பெர்ன்ஸ் வழங்கியது இந்த வரையறைத் திட்டத்தின்படி திட்டங்களின் குழு என்பது திட்டங்களின் தொகுப்பாகும் அவை சுயாதீனமான முறையில் நிர்வகிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் சில சாத்தியங்களைப் பெற ஒருங்கிணைந்த வழியில் நிர்வகிக்கப்படுகின்றன திட்டங்கள் சுயாதீன நபர்களால் நிர்வகிக்கப்படும் என்றால் அவை பின்னர் சுயாதீனமாக நிர்வகிக்கப்படும் அதிலிருந்து பெறும் நன்மைகள் கிட்டத்தட்ட மிகக் குறைவாகவே இருக்கும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் குழுக்களாக இருக்கும் திட்டங்களை ஒருங்கிணைந்த வழியில் கூட்டு வழியில் நிர்வகிக்க முடிந்தால் அதனால் கிடைக்கும் நன்மைகளும் அதிகமாக இருக்கும் அதே திட்டத்தை தனித்தனியாக கையாளப்பட்டால் அதனால் அவ்வளவு லாபம் அல்லது நன்மை கிடைக்காது இதுதான் திட்டம் மற்றும் நிரல் இடையே உள்ள வித்தியாசம் திட்டங்கள் சுயாதீனமாக நிர்வகிக்கப்பட்டிருந்தால் சாத்தியமில்லாத நன்மைகளைப் பெறுவதற்கான ஒரு கூட்டு வழியில் ஒருங்கிணைந்த வழியில் நிர்வகிக்கப்படும் ஒரு திட்டத்தின் ஒரு குழு என்பதை மீண்டும் நினைவு கூர்வோம் திட்டங்களை ஒருங்கிணைந்த வழியில் கூட்டு வழியில் நிர்வகிக்க முடிந்தால் அதனால் கிடைக்கும் நன்மைகளும் அதிகமாக இருக்கும் அதே திட்டத்தை தனித்தனியாக கையாளப்பட்டால் அங்கே நன்மை இருக்காது இப்பொழுது என்னென்ன வகையான நிரல் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் அங்கே நிறைய வகையான வெவ்வேறு செயல்பாடுகளை கொண்ட நிரல்கள் இருக்கின்றது வெவ்வேறு செயல்பாடுகளை கொண்ட நிரல்கள் என்பது திட்டம் மற்றும் நிறைய திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு அங்கே தனியான வெவ்வேறு செயல்பாடுகளை கொண்ட நிரல்கள் அந்த தொகுப்பிற்கு மட்டுமே செயல்படுத்தப்படும் அதனால்தான் அவை வெவ்வேறு செயல்பாடுகளை கொண்ட நிரல்கள் என்று அழைக்கப்படுகிறது வணிக சுழற்சி நிரல்கள் இவைதான் திட்ட தொகுப்பு அந்த நிறுவனம் நிறுவனத்தின் திட்டமிடும் சுழற்சியில் எடுத்துக்கொள்ளப் படுபவை ஒரு குறிப்பிட்ட வணிக திட்டமிடல் சுழற்சியில் எந்த வகை திட்டங்கள் ஒரு நிறுவனம் மேற்கொண்ட திட்டங்களின் குழுக்கள் எந்த வகையான திட்டத்தை எடுத்துச் செல்கிறது அவை வணிக சுழற்சி திட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன பின்னர் உள்கட்டமைப்பு திட்டங்கள் இவை திட்டங்களின் குழுக்கள் அவை சில பொதுவான உள்கட்டமைப்புகளை அடையாளம் காணும் செயல்களையும் அதன் செயல்பாட்டையும் அதன் பராமரிப்பையும் செய்கின்றன அதனால்தான் இங்குள்ள திட்டங்களின் குழு சில பொதுவான உள்கட்டமைப்புகளை அடையாளம் காணும் சில செயல்களைச் செய்கிறது மேலும் அதன் செயலாக்கம் மற்றும் பராமரிப்பு அதனால்தான் இந்த திட்டம் உள்கட்டமைப்பு திட்டம் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் R மற்றும் D வளர்ச்சி அல்லது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் R மற்றும் D நிரல்கள் என அழைக்கப்படுகின்றன இவை புரிந்து கொள்ள மிகவும் எளிதானவை இவை திட்டங்களின் குழுக்கள் அவை சில புதிய தயாரிப்புகளை உருவாக்குவதில் ஈடுபட்டுள்ளன சில புதுமையான தயாரிப்பு சில தற்போதைய ஆராய்ச்சி பணிகளின் அடிப்படையில் இது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் திட்டங்கள் அல்லது ஆர் மற்றும் டி திட்டங்கள் பின்னர் புதுமையான கூட்டாண்மை என அழைக்கப்படுகிறது இப்போதைய காலகட்டத்தில் பல நிறுவனங்கள் சில கூட்டு திட்டங்களைச் செயல்படுத்துகின்றன அவர்கள் சிலவற்றை ஒன்றிணைத்து ஒத்துழைக்கிறார்கள் இந்த வகையான திட்டங்கள் வெவ்வேறு வகையான நிறுவனங்களின் ஒத்துழைப்பை அடிப்படையாகக் கொண்ட ஒத்த வகையான திட்டங்களின் குழுக்கள் புதுமையான கூட்டாண்மை என அழைக்கப்படுகின்றன இங்கே திட்டங்கள் வெவ்வேறு அமைப்புகளால் செய்யப்படும் சில கூட்டுப்பணிகளை அடிப்படையாகக் கொண்டவை திட்டம் என்றால் என்ன நிரல் என்றால் என்ன என்பதை முன்பே பார்த்துவிட்டோம் இப்பொழுது நிரல் மேலாளருக்கும் மற்றும் திட்ட மேலாளருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம் எந்தவிதமான ஆதாரம் அல்லது வளம் எந்த விதமான நிரல்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பது இறுதிப் பயனர் பொறுத்தே முடிவு செய்யப்படுகிறது அவர்கள் கணினி ஆய்வாளர்கள் தரவுத்தள நிர்வாகிகள் நிரல் எழுதுபவர்கள் குறியீட்டாளர்களாக இருக்கலாம் எப்படி ஆதாரங்களை வெவ்வேறு திட்டங்களுக்கு அல்லது நிரல்களுக்கு ஒதுக்க முடியும் இதற்கு முன்னர் இந்த ஆதார ஒதுக்கீட்டை அறிந்து கொள்வதற்காக நிரல் மேலாளர்களுக்கும் திட்ட மேலாளர்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக நிரல் மேலாளர் பல ஒரே நேரத்தில் திட்டங்களை கையாளுவதற்கு அவர் பொறுப்பேற்கிறார் அதே நேரத்தில் திட்ட மேலாளர் ஒரு நேரத்தில் ஒரு திட்டத்தை மட்டுமே மேற்கொள்கிறார் இதேபோல் நிரல் மேலாளர் அவருக்கு கீழ் பணிபுரியும் அனைத்து திறன் வளங்களுடனும் தனிப்பட்ட உறவுகளைக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு திட்ட மேலாளருக்கு தனிப்பட்ட உறவு இல்லை அவர் வளங்களுடன் தனிப்பட்ட உறவைக் கொண்டிருக்கிறார் நிரல் மேலாளரின் நோக்கம் வளங்களை உகந்த முறையில் பயன்படுத்துவதாகும் வளங்களை நீங்கள் எவ்வளவு உகந்த முறையில் பயன்படுத்த முடியும் ஆனால் திட்ட மேலாளரின் நோக்கம் வளங்களுக்கான தேவையை எவ்வாறு குறைப்பது வளங்களுக்கான கோரிக்கைகளை அவர் எவ்வாறு குறைக்க முடியும் என்பதைப் பற்றியது பின்னர் திட்ட மேலாளரைப் பொறுத்தவரையில் திட்டங்கள் ஏறக்குறைய ஒத்ததாகவே காணப்படுகின்றன ஆனால் திட்ட மேலாளர் அவர் திட்டங்களை அல்லது திட்ட மேலாளரின் கீழ் உள்ள திட்டங்களைப் பயன்படுத்துகிறார் அவை தனித்துவமானவை அல்ல அவை ஒத்தவை அல்ல அவை ஒரு திட்ட மேலாளரின் கீழ் உள்ள திட்டங்கள் அவை தனித்துவமானவையாகக் காணப்படுகின்றன நிரல் மேலாளர்களுக்கும் திட்ட மேலாளர்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள் இவை அதற்கேற்ப வளங்களை வெவ்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்க முடியும் இப்பொழுது ஸ்ட்ராடஜிக் நிரல்கள் பற்றி பார்ப்போம் நாம் ஸ்ட்ராடஜிக் நிரல் மேலாண்மை பற்றி பார்க்க வேண்டும் இதுதான் நாம் தொடங்குவதற்கு முன்பு நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் நிரல் மேலாண்மையில் ஸ்ட்ராடஜிக் நிரல்கள் என்னவென்று நமக்கு தெரியும் ஸ்ட்ராடஜிக் நிரல்கள் என்பது பற்றி முன்பே கூறியிருக்கிறேன் அவை ஒரே மாதிரியான தனித்த ஸ்ட்ராடஜியை மட்டுமே திட்டத்திற்கு செயல்படுத்தும் இப்பொழுது நாம் ஸ்ட்ராடஜிக் நிரல்கள் மேலாண்மை பற்றி பார்ப்போம் இது நிரல் மேலாண்மையின் வேறு வடிவம் உண்மையில் தலைப்பு ஸ்ட்ராடஜிக் நிரல்கள் மேலாண்மை என்று இருந்திருக்க வேண்டும் ஸ்ட்ராடஜிக் நிரல்கள் மேலாண்மை என்பது வெவ்வேறு வகையான நிரல் மேலாண்மை அங்கு தான் அனைத்து போர்ட்போலியோ இருக்கும் அவை அனைத்தும் ஒரு பொதுவான நோக்கத்திற்காக பங்களிக்கின்றனஅவை அனைத்தும் ஒரு தனித்த ஸ்ட்ராடஜிக்காக வேலை செய்யும் அவை அனைத்தும் ஒரு பொதுவான நோக்கத்திற்காக பங்களிக்கின்றன இது ஒரு திட்ட மேலாண்மையின் மற்றொரு வடிவமாகும் அங்கு இருக்கும் அனைத்தும் ஒரு பொதுவான நோக்கத்திற்கு பங்களிக்கும் திட்ட போர்ட்ஃபோலியோ ஆகும் இந்த ஓ ஜி சி அணுகுமுறை என்ன ஓ ஜி சி என்பது அரசு வர்த்தக அலுவலகத்தை குறிக்கும் முன்பு அது சிசிடி என்று காண்பிக்கப்பட்டது நாம் பயன்படுத்த வேண்டிய ஆரம்ப திட்டமிடல் ஆவணம் ஒரு நிரல் ஆணை இப்போது ஒரு நிரலை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம் ஒரு நிரலை உருவாக்க என்ன வகையான ஆவணங்கள் தேவை ஒரு நிரலை உருவாக்க வேண்டிய முதல் ஆவணம் நிரல் ஆணை இது ஆரம்ப திட்டமிடல் ஆவணம் நிரல் ஆணை என அழைக்கப்படுகிறது நிரல் ஆணை பின்வரும் விஷயங்களை விவரிக்கிறது புதிய சேவைகள் அல்லது நிரல் வழங்கவேண்டிய திறன்களை இது விவரிக்கிறது இந்த திட்டங்கள் குறிப்பிடவேண்டிய நிரல்ளுக்கு வழங்கவேண்டிய புதிய சேவைகள் என்ன தேவைகள் என்ன திறன்கள் இந்த ஆவணத்தில் கட்டாயம் ஆக்கப்பட்டிருக்கிறது எப்படி நிறுவனத்தை மேம்படுத்தலாம் போன்ற பரிந்துரைகளையும் கொண்டிருக்கிறது பரிந்துரைகள் அனைத்தும் நிரல் ஆணையில் கொடுக்கப்பட வேண்டும் இதை நிறுவனத்தின் முன்பு உள்ள குறிக்கோளோடு பொருத்த வேண்டும் அதை செய்வதற்கு என்னென்ன சேவைகள் மற்றும் திறன்கள் தேவைப்படுமோ அதை கொண்டு செயல்படுத்தப்படும் அவை நிறுவனத்தின் குறிக்கோள்களுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் நிறுவனத்தின் குறிக்கோள்கள் என்ன இந்த சேவை திறன்களும் நிறுவனத்தை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளும் தற்போதுள்ள நிறுவன இலக்குகள் அல்லது குறிக்கோள்களுடன் பொருந்த கூடியதாக இருக்க வேண்டும் திட்ட மேலாளர் இந்த திட்டத்திற்கு ஒரு சாம்பியன் நியமிப்பார் பொதுவாக நிரல் மேலாளர் இந்தத் திட்டத்திற்கான சாம்பியன் நியமிப்பார் முதல் ஆவணத்தை நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியது போல ஒரு நிரலை உருவாக்குவதற்கான முதல் ஆவணம் ஒரு நிரல் ஆணை இப்போது ஒரு நிரலை உருவாக்கும் போது பயன்படுத்தப்பட வேண்டிய பிற ஆவணங்கள் என்னென்ன என்பதை நாம் காண வேண்டும் ஒரு நிரலை உருவாக்க இந்த வகையான ஆவணங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் இப்போது முதலில் ஒரு நிரல் சுருக்கமாக பெயர் குறிப்பிடுவது போல நிரல் விவரங்கள் இங்கே சுருக்கமாக விளக்கப்பட வேண்டும் அது நிரல் சுருக்கமாக அறியப்படுகிறது அது ஒரு சாத்தியமான ஆய்வுக்கு சமம் நாம் முன்பே பார்த்த சாத்தியமான ஆய்வு மற்றும் நாம் படித்த மூன்று வகையான சாத்தியக்கூறுகள் தொழில்நுட்ப சாத்தியக்கூறு நிதி சாத்தியக்கூறு மற்றும் செயல்பாட்டு சாத்தியக்கூறு ஆகியவற்றை நாம் அறிவோம் மிக முக்கியமானது நிதி சாத்தியக்கூறு அல்லது காஸ்ட் பெனிபிட் அனாலிசிஸ் ஆகும் இந்த நிரல் சுருக்கமாக இது ஒரு சாத்தியமான ஆய்வுக்கு சமம் இங்கே நிதி மதிப்பீடு அல்லது காஸ்ட் பெனிபிட் அனாலிசிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது பின்னர் ஒரு அறிக்கை இருக்க வேண்டும் எதிர்காலம் பற்றிய கணிப்பு அறிக்கை அடங்கிய ஒரு ஆவணம் உள்ளது ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு எதிர்காலம் பற்றிய கணிப்பு அறிக்கை இருக்க வேண்டும் இந்த ஆவணம் நிறுவனத்திற்கு இருக்கும் புதிய திறனை விளக்குகிறது இந்த ஆவணம் எந்த வகையான புதிய திறனை இந்த நிறுவனம் கொண்டிருக்கும் என்பதை விளக்குகிறது அதைப்பற்றிய ப்ளூ பிரிண்ட் அங்கே இருக்கும் இந்த ஆவணம் புதிய திறனை பெறுவதற்கு செய்ய வேண்டிய மாற்றங்களை விளக்குகிறது இந்த நிறுவனத்திற்கு என்ன புதிய திறன் இருக்க வேண்டும் என்பது விஷன் ஸ்டேட்மெண்டில் உள்ளது அதே சமயம் அந்த புதிய திறனை பெறுவதற்கு அங்கே பின்பற்ற வேண்டிய மாற்றங்களும் அதில் விளக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் ப்ளூ பிரிண்டில் இருக்கும் அந்த மாஸ்டர் பிரின்ட் உருவாக்குவது ப்ளூ பிரிண்ட்டின் வேலை ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் இந்த ப்ளூ பிரிண்ட் என்பது இருக்கும் இந்த ஆவணம் புதிய திறன்களை பெறுவதற்கு நிறுவனம் என்ன விதமான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதை விளக்கும் திட்ட மேலாண்மையின் தேவை என்ன என்ன ஆவணம் அல்லது எந்த வரைபடம் அல்லது எந்த கருவியை கொண்டு நிரல் மேலாண்மையின் தேவையை நிறைவேற்றுகிறது இடையில் நிறைய உடல் மற்றும் உள்ளம் சார்ந்த சார்புகள் இருக்கும் பல சந்தர்ப்பங்களில் திட்டம் தன்னிச்சையாக இயங்க கூடும் அதாவது ஒரு திட்டம் முடிப்பதற்கு முன்பு நீங்கள் அடுத்த திட்டத்திற்கு போக முடியாது உதாரணமாக இரண்டு நிறுவனங்களை பார்க்கலாம் அந்த இரண்டு நிறுவனங்களின் கணினி பிரிவை ஒன்றிணைக்க வேண்டும் இதுதான் திட்டம் அதாவது அந்த இரண்டு நிறுவனங்களின் கணினி பிரிவை அல்லது கணினி உள்கட்டமைப்பை ஒன்றிணைப்பது இங்கு திட்டம் அங்கே உள்ளது இந்த இரண்டு நிறுவனங்களும் முன்பு வேறு வேறு கட்டிடத்தில் இயங்கி கொண்டிருந்தது அவை ஒன்றிணைக்கப்படும் என்பதால் இது ஒரு திட்டமாக கருதப்படலாம் இணைந்த பிறகு அவை வேறு கட்டிடத்திற்கு மாற்றப்படும் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இரண்டு நிறுவனங்களின் கணினி பிரிவுகளை ஒன்றிணைக்கும் இந்த திட்டம் புதிய கட்டிடம் முழுமை அடைவதை முழுமையாக சார்ந்துள்ளது என்பதை நீங்கள் காணலாம் ஏனெனில் புதிய கட்டிடம் முழுமையாக அபிவிருத்தி செய்யப்படாவிட்டால் அது முழுமையாக வழங்கப்படாவிட்டால் இரு நிறுவனங்களின் கணினி பிரிவுகளையும் மாற்ற முடியாது இங்கே இரண்டு நிறுவனங்களின் இரண்டு கணினி பிரிவுகளை இணைப்பது இது ஒரு திட்டம் மற்றும் புதிய கட்டிடத்தை முடிப்பது மற்றொரு திட்டமாகும் இங்கே இரண்டு நிறுவனங்களின் இரண்டு கணினி பிரிவுகளையும் ஒன்றிணைப்பது இரண்டாவது திட்டத்தை முழுமையாக சார்ந்துள்ளது இது புதிய கட்டிடத்தை முடிப்பது இந்த சார்புகள் உடல் சார்ந்ததா அல்லது நுட்பம் சார்ந்ததா என்பதை எவ்வாறு பிரதிநிதித்துவம் படுத்துவீர்கள் எப்படி இரண்டு திட்டங்களுக்கு இடையே உள்ள சார்புகளை பிரதிநிதித்துவம் படுத்துவீர்கள் இங்கே நிறைய வரைபடங்கள் இதை குறிப்பதற்கு இருக்கின்றது அதில் ஒரு வரைபடம் சார்பு வரைபடம் என்றழைக்கப்படுகிறது இந்த சார்பு வரைபடம் ஆனது உடல் சார்ந்தும் தொழில்நுட்பம் சார்ந்தும் இரண்டு திட்டங்களுக்கு இடையே உள்ள சார்புகளை குறிக்கிறது இந்த சார்பு வரைபடம் பி இ ஆர் டி அல்லது சிபிஎம் என்று அறியப்படும் செயல்பாட்டு நெட்வொர்க்குகளை போலவே உள்ளது நீங்கள் முன்பே இந்த செயல்பாட்டு நெட்வொர்க்குகளை பயன்படுத்தி இருப்பீர்கள் இந்த சார்பு வரைபடம் செயல்பாட்டு நெட்வொர்க்குகளை அதிகமாக ஒத்திருக்கிறது இப்போது நன்மைகள் நிர்வாகத்தைப் பற்றிப் பார்ப்பதற்கு முன் என்ன நன்மை ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் பிறகு அவர்கள் சில முதலீடுகளைச் செய்கிறார்கள் சில வருடங்களுக்குப் பிறகு அவர்கள் முதலீட்டில் செலவழித்த பணத்தை திரும்பப் பெறுவார்கள் அதேபோல் அவர்களுக்கு லாபமும் கிடைக்கும் அதை நாம் நன்மை என்று அழைக்கிறோம் நன்மைகள் நிறைய வகை உள்ளது அதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் அவை உறுதியான நன்மைகள் அல்லது உறுதியற்ற நன்மைகள் அவை நேரடி அல்லது மறைமுகமாக இருக்கலாம் அவை நிலையான மற்றும் மாறும் நன்மையாக இருக்கலாம் இப்பொழுது பல்வேறு நன்மைகள் என்பதை பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் சில நன்மைகள் அவை சுலபமாக கண்டுபிடித்துவிடலாம் அளவிட்டு விடலாம் மற்றும் அளவீடும் செய்துவிடலாம் அதேபோல் சில நன்மைகள் அவற்றை கண்டுபிடிக்க முடியாது சில நன்மைகள் அளவிடவும் முடியாது சில நன்மைகளை அளவீடு செய்யவும் முடியாது நாம் அறிந்திருக்க வேண்டும் நமக்கு நிறைய வகையான நன்மைகள் தெரிந்திருந்தால் எது தேவை என்பதை எவ்வாறு கண்டறிவது எவ்வாறு அளவீடு செய்வது அதில் எவற்றை அளவிடுவது என்பதை தெரிந்திருந்தால் அது நமக்கு நன்மை மேலாண்மை செய்ய உதவும் இந்த நன்மை மேலாண்மை ஒரு நிறுவனத்திற்கு ஒரு திறனை வழங்குகிறது இது நன்மைகள் நிர்வாகத்தின் தேவை தவிர நன்மைகளை வழங்கும் என்று உத்தரவாதம் அளிக்காது வெறுமனே சொல்லுங்கள் இது நன்மைகள் நிர்வாகத்தை வழங்குகிறது இது ஒரு நிறுவனத்திற்கு உத்தரவாதம் அளிக்காத திறனை வழங்குகிறது இது தவிர நன்மைகளையும் வழங்கும் ஆனால் நீங்கள் பெரும் நன்மையை சரியாக மேலாண்மை செய்ய அங்கே நன்மை மேலாண்மை தேவைப்படும் இது இடத்திற்கு வெளியே உள்ளது திட்டம் முடிவைப் பொறுத்து அமைகிறது அந்த திட்டம் சில நாட்களில் சில மணி நேரம் சில மணி நேரத்திற்கு பிறகு வருடங்களில் முடிவடையலாம் இந்த நன்மை மேலாண்மை பொதுவாக திட்டத்திற்கு வெளியே கையாளப்படுகிறது ஒரு நிறுவனத்தில் நன்மை பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக இதை நிரல் மட்டத்தில் செய்திருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் சில திட்டம் லாபம் தரும் சில லாபங்கள் இழப்புக்கு வழிவகுக்கும் ஆனால் நிரல் மட்டத்தில் நம்முடைய குறிக்கோள் நிறைய நன்மையை பெற வேண்டும் என்பது இதற்காகத்தான் லாபம் மேலாண்மை நடத்தப்படுகிறது இது திட்டத்திற்கு வெளியே உள்ள நிரல் மட்டத்தில் சூழ்நிலைகளை கையாள்கிறது இந்த நன்மைகள் மேலாண்மை அல்லது இந்த நன்மை நிர்வாகத்தை நிறைவேற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் எதற்காக முயற்சிக்க வேண்டும் நிரல் நிர்வாகத்தைப் பார்த்ததைப் போலவே எதிர்பார்க்கப்படும் நன்மைகளையும் வரையறுக்க வேண்டும் இந்த நன்மைகள் நிர்வாகத்தை நிறைவேற்ற முதலில் எதிர்பார்க்கப்படும் நன்மைகளை வரையறுக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படும் நன்மைகளை நாம் அடையாளம் காண வேண்டும் அவற்றை நாம் வரையறுக்க வேண்டும் ஆனால் அவை எளிதில் வரையறுக்கக்கூடிய சில நன்மைகளை நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் ஆனால் சில நன்மைகளை நீங்கள் வரையறுக்க முடியாது பின்னர் செலவுக்கும் நன்மைகளுக்கும் இடையிலான சமநிலையை நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் செலவுக்கும் நன்மைகளுக்கும் இடையிலான சமநிலையை நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் எவ்வளவு முதலீடு செய்தால் நாம் இந்த நன்மை மற்றும் செலவை பெறுவோம் என்பதை அறிய வேண்டும் இங்கே அனைத்து வகையான நன்மை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவை உறுதியான மற்றும் உறுதியற்ற மற்றும் நேரான மற்றும் மறைமுகமான நன்மைகள் நாம் அனைத்து நன்மைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில மேலாளர்கள் அவர்கள் பொதுவாக அருவமான நன்மைகளை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை ஏனெனில் அவற்றை அளவிட முடியவில்லை அவர்களால் அருவமான நன்மையை அளவிட முடியவில்லை காஸ்ட் பெனிபிட் அனாலிசிஸ்ல் அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் உறுதியான மற்றும் தெளிவற்ற நேரடி மற்றும் மறைமுக மற்றும் நிலையான மற்றும் மாறக்கூடிய அனைத்து சாத்தியமான செலவுகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இதேபோல் நேரடி மற்றும் மறைமுக நன்மைகள் உறுதியான மற்றும் அருவமான நன்மைகள் சரி மற்றும் என்ன மாறக்கூடிய நன்மைகள் போன்ற சாத்தியமான அனைத்து நன்மைகளும் காஸ்ட் பெனிபிட் அனாலிசிஸ்ன் போது அவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் பின்னர் இந்த செலவுகளுக்கும் நன்மைகளுக்கும் இடையிலான சமநிலையை நீங்கள் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அடுத்தபடி எப்படி லாபத்தை சாதிப்பது இந்த நேரம் இந்த ஆண்டு இவ்வளவு லாபம் பெற்றால் பிறகு அவர்கள் அடுத்த ஆண்டு எப்படி இலாபத்தை பெறமுடியும் என்பதை திட்டமிட வேண்டும் எவ்வாறு குறிப்பிட்ட சிறப்பு திட்டங்களை உருவாக்கி எதிர்காலத்தில் லாபத்தை எவ்வாறு அடைய முடியும் என்பதை அவர்கள் திட்டமிட வேண்டும் சாதிப்பதற்கு தேவையான பொறுப்புகளை பின்னர் கொடுக்க வேண்டும் இங்கே நிறைய நபர்கள் ஒரு திட்டத்தில் இருப்பார்கள் நிறைய நபர்கள் ஒரு நிரலில் இருப்பார்கள் அவர்களுக்கும் சாதிப்பதற்கு என்று சில பொறுப்புகள் இருக்கும் இதுதான் திட்டமிடுதல் என்று கூறப்படும் நாம் இதை சாதிப்பதற்கு தேவையான பொறுப்பை அவர்களிடம் கொடுக்க வேண்டும் பிறகு இலாபம் பெறுவதற்கான சாதனையை கண்காணிக்க வேண்டும் நாம் உருவாக்கிய திட்டத்தை கொண்டு நாம் தேவையான நன்மைகளை அடைந்து விடுவோமா இல்லையா என்பதை கண்காணிக்க வேண்டும் பிறகு அவர்களை கண்காணிக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் அடைந்த லாபத்தை கண்காணிக்க வேண்டும் இந்த வருடம் நாம் வைக்கக்கூடிய இலக்கு என்ன என்பதை பார்க்க வேண்டும் அவ்வப்போது நாம் அந்த இலக்கு இருக்கும் சாதிப்பதற்கான நெருக்கத்தில் இருக்கிறோமா அல்லது அந்த இலக்கை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை தகுந்த இடைவெளியில் நாம் பார்க்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் அந்த இலக்கிலிருந்து பின்தங்கி இருந்தால் அதற்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை அல்லது தேவையான மாற்று வழிகளை எடுக்க வேண்டும் பிறகு நம்மால் இலக்கு லாபத்தை சாதிக்க முடியும் நாம் சாதிக்க நினைத்த லாபத்தை கண்காணித்து அதை கட்டுப்படுத்த வேண்டும் இதை நாம் எப்படி செய்வோம் நான் முன்பு கூறிய படி நாம் இலாபத்தை அடைவதை கண்காணிக்க வேண்டும் எப்படி சாதனையின் லாபத்தை கண்காணிக்க முடியும் உதாரணமாக நான் முன்பே கூறியிருக்கிறேன் என்ன நன்மையை பெற போகிறோம் தெரியாது ஏனென்றால் நாம் சேவையையோ அல்லது பொருளையோ குறிப்பிட்ட நேரத்திற்குள் செய்ய முடியாது நாம் ஏன் பின்தங்கி இருக்கிறோம் ஏன் தாமதமாகிறது என்பதை பார்த்து அதற்கு தேவையான மாற்று செயல்களை அளவிட்டு இந்த தாமதத்தை சரிசெய்யவேண்டும் ஒருவேளை இந்த தாமதம் தவிர்க்கப்பட்டால் நாம் கொடுக்கும் சேவையானது நிறைய சேவையாக தரமுடியும் நம்மால் நிறைய பொருட்களை விற்க முடியும் இது நமக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தால் நாம் பின்தங்கி இருந்தால் அதற்கு தேவையான மாற்று செயல்களை நாம் எடுக்க வேண்டும் அப்பொழுது நாம் நினைத்த இலக்கு நன்மைக்கு அருகில் நம்மால் செல்ல முடியும் இங்கு ஒரு நிறுவனம் அல்லது ஒரு திட்டத்திற்கான சாதகமான நன்மைகள் என்ன இந்த நன்மைகள் கட்டாயமான தேவைகளில் முக்கியமானதாக இருக்கவேண்டும் எந்த தேவைகளைக் கொண்டு நீங்கள் அந்த நன்மையை அடைய முடியும் கட்டாயமான தேவைகள் ஒரு சேவையின் தரத்தை உயர்த்துகிறது இவைதான் க்யூஓஎஸ் என்று அழைக்கப்படுகிறது அதாவது சேவையின் தரம் உயர்த்தப்பட வேண்டும் நான் முன்பே கூறிய அந்த ஆட்டோமேட்டிக் நன்மை உதாரணத்தில் முன்பே நான் காண்பித்தேன் முன்பே நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு சேவை வழங்குவதில் தாமதம் ஆனால் ஒரு பொருளை உருவாக்குவதில் தாமதமானால் கண்டிப்பாக இறுதிப் பயனர் அதிருப்தி அடைவார்கள் வாடிக்கையாளர்களின் அதிருப்தி என்பது நன்மை அல்ல அதேசமயம் திருப்தியான வாடிக்கையாளர்கள் என்பது மாறாத நன்மை அது ஒரு நிறுவனத்திற்கு அங்கீகாரத்தை கொடுத்தது நிறைய லாபத்தையும் கொடுக்கும் நாம் கொடுக்கும் சேவைகளின் தரத்தை உயர்த்த வேண்டும் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் குறைவான நேரத்தில் நிறைய பொருட்களை உற்பத்தி செய்வது இதுதான் பொருள் உற்பத்தி அதிகமாகிறது என்று கூறுகிறோம் நாம் இப்போது என்ன வித்தியாசம் என்பதை பார்ப்போம் நாம் நிறைய வழிமுறைகளை உபயோகப்படுத்தலாம் சில ஆட்டோமேட்டட் கருவிகள் அல்லது வேறு சிலவற்றை பயன்படுத்துவோம் குறைந்த நேரத்தில் அதிக உற்பத்தியை உருவாக்குவது கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தில் எப்படி நிறைய பொருட்களை உருவாக்குவது பிறகு பணியாளர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்கள் வேலை செய்வதில் ஊக்கப்படுத்த வேண்டும் உற்சாகமான வேலை நிறைய லாபத்தை கொடுக்கும் இன்னும் அதிக உற்சாகப்படுத்த பட்ட வேலையானது நிறுவனத்திற்கு அதிக லாபத்தை கொடுக்கும் இதேபோல் உள் மேலாண்மை நன்மையில் ஒரு நிறுவனத்தில் எப்படி விழிப்புணர்வை உருவாக்க முடியும் எப்படி சிறந்த மேலாண்மையை கொடுக்க முடியும் அதனால் நாம் நிறைய நன்மைகளை பெறமுடியும் எடுத்துக்காட்டாக சில விருதுகளை கொடுப்பதன் மூலமும் சில திட்டங்களை கொடுப்பதன் மூலமும் நாம் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் நாம் நம் மேலாண்மையில் அவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யும்பொழுது அவர்கள் அதிகமாக உந்தப்பட்டு சிறப்பாக செயல்படுவார்கள் இதனால் வெவ்வேறு விதமான நன்மைகள் உள் மேலாண்மை அவர்களால் சரியான பாதையில் கொண்டு செல்லப்படும் இன்னொரு உதாரணம் ஒருவேளை நாம் விற்பனையை அதிகரிக்க நினைக்கிறோம் விற்பனையை அதிகரிக்க நினைத்தால் அப்போது அங்கே விற்பனை நிறைய நடக்க வேண்டும் அங்கே அதிக விற்பனையை பெறுவதற்கு வேலை நேரத்திற்கும் அதிகமாக வேலை செய்ய பணியாளர்கள் நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆகவே அதிக விற்பனையைப் பெறுவதால் கிடைக்கும் நன்மை குறைவானதாக இருக்கும் பின்னர் கூடுதல் நேர ஊழியர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை குறைவாக இருக்கும் அது ஒரு நன்மையாக கருதப்படாது மாறாக அது நன்மை பயக்கும் இதைத் தவிர்க்க நாம் முயற்சிக்க வேண்டும் நம்முடைய நன்மைகளை மேம்படுத்துவதற்கு இந்த வகையான விஷயங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் இதேபோல் ஆபத்து குறைப்பால் என்ன நன்மை வரக்கூடும் என்ன வணிக அபாயங்கள் மற்றும் திட்ட அபாயங்கள் போன்ற பல்வேறு வகையான அபாயங்களை நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆபத்துகளின் எண்ணிக்கையை குறைப்பதே எங்கள் நோக்கம் நிச்சயமாக அதிக ஆபத்துகள் உள்ள இடங்களில் அதிக நன்மை அதிக லாபம் உள்ளது ஆனால் அபாயங்களைக் கையாள்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் நாம் அபாயத்தை குறைக்க முயற்சி செய்ய வேண்டும் எப்படி அபாயங்களை குறைப்பது அப்பொழுது தானாகவே நன்மைகள் மேம்படும் அதேபோல் பொருளாதாரத்தை பார்ப்போம் ஒரு நிறுவனத்தின் பொருளாதாரம் நிலை என்ன எப்படி அதை மேம்படுத்துவது அப்படி ஒருவேளை பொருளாதார நிலையை மேம்படுத்தினால் என்ன நன்மை நிறுவனத்திற்கு வரும் எப்படி வருவாய் அதிகரிக்கப்படும் மற்றும் முடக்கம் ஏற்படும் என்பதையும் பார்க்க வேண்டும் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேம்படுத்தப்பட்ட வருவாய் என்பது ஒரு நன்மை அந்த வருவாயை முடக்காமல் நாம் மேம்படுத்த வேண்டும் இந்த படிகள் கண்டிப்பாக பின்பற்றப்பட்டால் மாறாமல் தானாகவே வருவாய் அதிகரிக்கும் அதேபோல் யுத்திகளும் பொருந்தும் மேம்படுத்த வேண்டும் லாபத்தை அதிகரிக்க மற்றும் அதனால் ஏற்படும் நன்மைகளை அதிகரிக்க இவை தான் ஒரு நிறுவனத்திற்கு தேவையான யுத்திகள் இதேபோல் நிரல் நிலையிலும் யுத்திகள் வேண்டும் அவை தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும் அதனால் ஏற்படும் நன்மைகள் திட்டம் அல்லது நிரல் அல்லது நிறுவனத்தில் நன்மைகள் அதிகமாகும் அடுத்ததாக நன்மைகளை அளவிடுவது பார்ப்போம் எப்படி நன்மைகளை அளவிடுவது நமக்கு தெரியும் அங்கே சில நன்மைகள் இருக்கின்றன அவற்றை எப்படி அளவிடுவது மற்றும் மதிப்பிடுவது என்று உதாரணமாக அங்கே குறைப்பு x வேலையாட்கள் என்றால் அங்கே ஆகும் சேமிப்பு டாலர் y பழைய கை முறையால் வேலை ஆட்களை கொண்டு செய்யப்பட்ட அமைப்பை ஆட்டோமேட்டிக் அமைப்பாக மாற்றும் பொழுதும் அங்கே நாம் 10 வேலை ஆட்களை குறைக்கிறோம் அதனால் நம்முடைய சேமிப்பு 200 டாலர் நாம் இதை சுலபமாக அளவிடலாம் மற்றும் மதிப்பிடலாம் சில நன்மைகள் அளவிடக்கூடியவை ஆனால் அவற்றை மதிப்பிட முடியாது உதாரணமாக வாடிக்கையாளர் புகார்களில் குறைவு முன்பு இதை நாம் கையால் செய்யப்பட்டதை இப்பொழுது ஆட்டோமேட்டிக் அமைப்பாக மாற்றியிருக்கிறோம் வாடிக்கையாளர்களிடம் இருந்து பெறப்படும் புகார் இப்பொழுது வெற்றிகரமாக குறைக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் சுலபமாக அளவிடலாம் ஆனால் அதனால் பெரும் லாபம் அல்லது நன்மையை நம்மால் மதிப்பிட முடியாது அதேபோல் சில நன்மைகள் நம்மால் கண்டறிய முடியும் ஆனால் அவற்றை அளவீடு செய்ய முடியாது உதாரணமாக ஒரு நிறுவனத்திற்கு அந்தப் பகுதியில் கிடைக்கும் மக்களின் ஆதரவு சிறந்தது மற்றும் நீங்கள் கைப்பேசி நிறுவனங்களை எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் நீங்கள் இருக்கும் பகுதியில் டவர் வைக்க நினைத்தால் அங்கே இருக்கும் உள்ளூர் நிர்வாகத்திடம் ஆதரவு பெறவேண்டும் நீங்கள் அனுமதி பெற்றால் உங்களால் முடிந்தால் அங்கே டவர் வைக்கலாம் அதனால் அங்கே அதிக மொபைல் சிம் விற்கப்படும் அதனால் அவர்களுக்கு அதிக லாபம் அல்லது நன்மை கிடைக்கும் ஒரு கைப்பேசி டவரை அந்த பகுதியில் அமைப்பதற்கு கிடைக்கும் ஆதரவு என்பதும் நன்மையே அவர்கள் ஒருவேளை ஆதரவு பெற்றால் அங்கே அந்த டவர் வைக்கலாம் மற்றும் அங்கே நிறைய மொபைல் சிம் விற்கலாம் அதனால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் ஆகவே இந்த மாதிரியான நன்மைகளை கண்டறிய முடியும் ஆனால் அவற்றை அளவீடு செய்ய முடியாது இந்த வகுப்பில் ஒரு நிரல் என்றால் என்ன என்பதையும் பல்வேறு வகையான நிரல் நிர்வாகத்தின் சில விவரங்கள் பற்றியும் விவாதித்தோம் ஒரு நன்மை என்ன பல்வேறு வகையான நன்மைகள் என்ன நன்மைகளை எவ்வாறு நிர்வகிக்கலாம் என்பதையும் நாம் பார்த்தோம் இவைதான் குறிப்புகள் அதிகமான குறிப்புகள் நம்பர் ஒன்றிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது வெவ்வேறு வகையான செலவு மற்றும் நன்மைகள் பற்றிய குறிப்புகள் இரண்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது மிகவும் நன்றி